நம்மிடம் மற்றொரு மாற்று உள்ளது இது மூலத்தை உணரவும் கேட்டிற்கு பீட்பாக் தெரிவிக்கவும் இது உதவும் ஏனெனில் வடிகால் இந்த படத்தில் இல்லை நாம் மூலத்தை உணர்ந்து வாயிலுக்கு மீண்டும் பீட்பாக் அளிக்குறோம் நான் வடிகால் விநியோக மின்னழுத்தத்துடன் இணைக்கிறேன் இது சில மின்னழுத்தங்கள் அது எங்காவது இணைக்கப்பட்டுள்ளது பயாசிங் சர்க்யூட்டைப் பொறுத்த வரையில் வடிகால் எங்கு இணைக்கப்பட்டுள்ளது என்பது பொருந்தாது நிச்சயமாக ஒரு பெருக்கியில் அது செறிவூட்டல் பகுதியில் இருக்கும் வகையில் இணைக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இப்போது மூலத்தை உணர தற்போதைய மூல I0 ஐ மூல முனையத்துடன் இணைக்கிறேன் MOS டிரான்சிஸ்டரில் நம்மிடம் உண்மையான வடிகால் தற்போதைய ID உள்ளது இப்போது நாம் வாயிலுக்கு மீண்டும் பீட்பாக் அளிக்கிறோம் முன்னதாக எங்கள் முதல் சந்தர்ப்பத்தில் நாம் மீண்டும் வாயிலுக்கு பீட்பாக் அளித்தோம் மேலும் மூல முனையத்தை தரையுடன் இணைத்தோம் ஆனால் நிச்சயமாக இப்போது மூல முனையத்தில் தற்போதைய வேறுபாட்டை நாம் உணர்கிறோம் எனவே மூல முனையத்தை தரையுடன் இணைக்க முடியாது எனவே மூல முனையம் தற்போதைய மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் நாம் கேட்டிற்கு பீட்பாக் தெரிவிக்க வேண்டும் இப்போது மூல முனையம் சரியாக சரி செய்யப்படவில்லை ஆனால் இன்னும் நாம் நமது பகுத்தறிவு சங்கிலி வழியாக செல்லலாம் ID மிகப் பெரியதாக இருந்தால் அதாவது I0 ஐ விட பெரியதாக இருந்தால் என்ன நடக்கும் VGS குறைக்க வேண்டும் எனவே மூல மின்னழுத்தம் என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் VGS ஆனது VG Vs நாம் அதை VG உடன் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் என்றால் VG ஐயும் குறைக்க வேண்டும் என்று இது கூறுகிறது இது நாம் விரும்பும் பீட்பாக் நடவடிக்கை அதாவது ID I0 ஐ விட பெரியதாக இருந்தால் நாம் VG ஐ குறைக்க வேண்டும் அதனால் ID குறைகிறது இப்போது மூல முனையத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ID I0 மின்தேக்கியில் பாய்கிறது மேலும் ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் மூல மின்னழுத்தம் Vs அதிகரிக்கிறது எனவே மூல மின்னழுத்தத்திற்கு என்ன நடக்கிறது என்றால் ID I0 ஐ விட அதிகமாக உள்ளதா அல்லது I0 ஐ விட குறைவாக உள்ளதா என்பதன் அளவீடு ஆகும் I0 ஐ விட ID அதிகமாக இருந்தால் Vs அதிகரிக்கும் நாம் VG ஐக் குறைக்க விரும்புகிறோம் அதாவது முந்தைய வழக்கைப் போலவே Vs மற்றும் VG க்கு இடையே எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயம் இருக்க வேண்டும் அதாவது Vs அதிகரித்தால் VG குறைக்க வேண்டும் மற்றும் நேர்மாறாகவும் இருக்க வேண்டும் எனவே Vs ஐ உள்ளீடாக எடுத்து VG ஐ வெளியேற்றும் சில தொகுதிகளை நாம் இணைக்க முடியும் மேலும் அது எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது உள்ளீடு அதிகரிக்கும் போது அதன் வெளியீடு குறைகிறது அதனால் எதிர்மறை அதிகரிக்கும் ஆதாயத்தின் பொருள் இப்போது நீங்கள் இங்கே கவனிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் எங்கள் முந்தைய விவாதத்திலிருந்து இது VG மற்றும் I0 ஐ மூல முனையத்துடன் இணைக்கிறேன் மேலும் உண்மையான வடிகால் தற்போதைய ID உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் ID I0 இந்த திசையில் மின்தேக்கியில் பாய்ந்து மூல மின்னழுத்தத்தை உயர்த்துகிறது இப்போது தற்போதைய IDயும் மூல மின்னழுத்தத்தை சார்ந்துள்ளது எனவே மூல மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது ID குறைகிறது எனவே இந்த இணைப்பின் மூலம் ஏற்கனவே பீட்பாக் உள்ளது உண்மையில் இந்த மின்னழுத்தம் கேட் மின்னழுத்தம் சரி செய்யப்பட்டிருந்தால் இது நம் பழைய சர்கியூட் இது மூலத்தை உணர்ந்து மீண்டும் மூலத்திற்கு ஊட்டுவதாகும் எனவே நீங்கள் தற்போதைய மூலத்தை மூல முனையத்துடன் இணைக்கும்போது மூலத்திற்கு ஏற்கனவே பீட்பாக் உள்ளது மூலமானது MOSFET இன் கட்டுப்பாட்டுப் பகுதி மற்றும் MOSFET இன் கட்டுப்பாட்டுப் பகுதியைச் சேர்ந்தது என்பதால் இதை நீங்கள் அகற்ற முடியாது இப்போது இந்த கூடுதல் சர்கியூட்களை இங்கே இணைக்கும்போது வாயிலுக்கு பின்னூட்டமும் உள்ளது எனவே உண்மையில் இந்த சர்கியூட் இதை நான் மூலத்தில் உணர்தல் மற்றும் வாயிலுக்கு மீண்டும் ஊட்டுவது என்று அழைத்தாலும் நாம் சரியான மூலத்தை உணர்கிறோம் ஆனால் பின்னூட்டம் மூலத்திற்கும் வாயிலுக்கும் இரண்டும் பொருத்தமான திசையில் உள்ளன ஏனெனில் ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் Vs அதிகரிக்கிறது மற்றும் இந்த எதிர்மறை அதிகரிப்பின் மூலம் VG குறைகிறது எனவே VGS கண்டிப்பாக குறைகிறது ஆனால் கேட் மின்னழுத்தம் எங்கே சரி செய்யப்பட்டது என்று நாம் விவாதித்த முந்தைய வழக்கிலிருந்து இது இன்னும் வேறுபட்டது ஏனென்றால் இப்போது நீங்கள் கேட் மற்றும் ஆதாரம் இரண்டிற்கும் மீண்டும் பீட்பாக் அளிக்கிறீர்கள் மேலும் பொதுவாக வாயிலுக்கான பின்னூட்டம் மிகவும் வலுவானது எனவே இது பயனுள்ளதாக இருக்கும் இதை ஒரு சிறப்பு வழக்காக கருதுங்கள் எனவே நாம் இப்போது நான்கு நிகழ்வுகளையும் விவாதித்தோம் வடிகால் அல்லது மூலத்தை உணர்ந்து வாயில் அல்லது மூலத்திற்கு மீண்டும் பீட்பாக் அளிக்கிறோம் மீண்டும் இந்த சர்கியூட் நாம் விவாதித்த முதல் இரண்டு வகையான பின்னூட்ட சார்புகளை விட சற்று சிக்கலானது எனவே ஒரு பொதுவான மூல பெருக்கிக்கு நீங்கள் இதைப் பயன்படுத்த மாட்டீர்கள் ஆனால் இதுபோன்ற ஏற்பாடு கொண்ட பல சர்கியூட்கள் உள்ளன மேலும் ஒரு சிறந்த op amp ஐப் பயன்படுத்தி மீண்டும் ஒரு வாய்ப்பை விரைவில் உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் Vs ஐ உணர்ந்து அதை வாயிலுக்கு மீண்டும் ஊட்ட வேண்டியிருந்தது மேலும் ஒரு op amp மூலம் அதை IDo செய்ய வேண்டும் மற்றும் op amp இன் மற்ற டெர்மினல் நான் Vs0 என்று அழைக்கிறேன் இப்போது இந்த Vs மற்றும் VG இடையே எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தை நாம் விரும்புகிறோம் என்பதை அறிவோம் எனவே இது இந்த வகையானதாக இருக்க வேண்டும் op amp இன் அறிகுறிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இது op amp உடன் வேறுபட்ட மின்னழுத்தம் ஆகும் இப்போது இந்த VG இலிருந்து Vs வரையிலான மற்ற சர்கியூட்களை நீங்கள் பார்த்தால் op amp ஐச் சுற்றியே எதிர்மறையான பீட்பாக்களை உறுதிசெய்வதற்கான சரியான அறிகுறிகள் இவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் op amp ஆனது இந்த விற்றுச்சுவல் ஷார்ட் ப்ரொபேர்ட்டி உங்களுக்கு வழங்கும் போது மட்டுமே அது எதிர்மறையான பின்னூட்டத்தில் உள்ளது எங்களைப் பொறுத்த வரையில் op amp எதிர்மறையான பின்னூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் அவ்வளவுதான் op amp நேர்மறையான பின்னூட்டத்தில் இருக்கும் சில பயனுள்ள சுற்றுகள் உள்ளன ஆனால் எங்கள் எல்லா op amp சுற்றுகளிலும் op amp எதிர்மறையான பின்னூட்டத்தில் இருக்கும் எனவே இது நான்கு வகையான சார்பு சர்கியூட்களை கொண்டிருக்கிறது அவை வடிகால் உணரப்பட்டு சோர்ஸிற்கு திரும்புகின்றன மூலாதாரத்தில் உணர்தல் மூலத்திற்கு மீண்டும் ஊட்டுதல் ட்ரைனில் உணர்தல் மற்றும் கேட்டிற்கு மீண்டும் பீட்பாக் அளித்தல் ஆகும் எனவே நீங்கள் அடிப்படைக் கொள்கையைப் புரிந்துகொள்ளும் வரை இந்த விஷயங்கள் எந்தச் சரியான முறையில் நடக்கின்றன என்பது முக்கியமல்ல அதாவது வடிகால் நேரடியாக வாயிலுடன் இணைக்கலாம் அல்லது இடையில் வேறு சில சர்கியூட்கள் இருக்கலாம் நீங்கள் அனைத்தையும் பகுப்பாய்வு செய்ய முடியும் இந்த சர்கியூட்கள் டிரான்சிஸ்டரில் சரியான இயக்க புள்ளி மின்னோட்டத்தை ஏன் நிறுவுகின்றன என்பது இப்போது உங்களுக்குத் தெரியும்